மீண்டும் வருக இது விரிவுரை 39 மற்றும் நாம் லீனியர் அல்ஜீப்ராவில் முக்கியமான தலைப்பான வெக்டர் ஸ்பேஸசை பற்றி உரையாடுவோம் கடந்த விரிவுரையில் இருந்து நாம் ஞாபகப்படுத்துவோமெனில் Ax என்பது 0 வுக்கு சமம் என்ற ஹோமோஜிநியஸ் சிஸ்டமின் ஈக்வேஷனான சொல்யூஷன் செட் மிகவும் சிறப்பான செட் ஆகும் அது ஏன் மிகவும் சிறப்பானது ஏனென்றால் அந்த செட்டில் நாம் V என்று அழைக்கும் செட்டில் Ax0 என்ற ஈக்வேஷனை தீர்க்கக்கூடிய சொல்யூஷன்கள் உள்ளன பிறகு நாம் ஏதாவது இரண்டு எலிமண்ட்டுகளை எடுத்துக்காட்டுக்கு x1 மற்றும் x2 ஐ இந்த செட்டில் இருந்து எடுத்துக்கொள்வோம் அது என்னவென்றால் Ax10 மற்றும் Ax20 ஏனென்றால் x1 என்ற இந்த வெக்டரும் ஒரு சொல்யூஷன் மற்றும் x2 என்ற இந்த வெக்டரும் ஒரு சொல்யூஷன் ஆகும் எனவே இப்போது நாம் இரண்டு எலிமண்ட்டுகளை எடுத்து அவைகளை கூட்டுவோம் எனவே இப்போது x1x2 என்பதைக் கருத்தில் கொண்டால் அதுவும் ஈக்வேஷனின் சிஸ்டமான Ax0க்கு சொல்யூஷன் ஆகும் இந்த லீனியர் பண்பினால் நம்மிடம் Ax1 மற்றும் Ax2 உள்ளது அது மாற்றிக்ஸ் வெக்டர் ப்ராடக்ட் மற்றும் இது 0 எனவே நம்மிடம் x1x2 உள்ளது அது ஒரு சொல்யூஷன் இது மட்டுமல்ல நாம் இந்த செட்டில் உள்ள எந்த எலிமண்ட்டை எடுத்து ஒரு ரியல் நம்பரை வைத்து பெருக்கினால் எடுத்துக்காட்டுக்கு இந்த x என்பது V இல் உள்ளது ஏனென்றால் x என்ற சொல்யூஷனும் மற்றும் இந்த x ஆகிய இவைகளால் இது மறுபடியும் ஒரு சொல்யூஷன் ஏனென்றால் Aλx என்பது λAx ஆகும் மற்றும் Ax என்பது 0 வைக்கொடுக்கும் எனவே 0 வில் லாம்டா உங்களுக்கு ஜீரோ வெக்டர் கிடைக்கும் நாம் இங்கே ஸ்பெஷல் செட்டான இந்த செட்டில் பார்த்தது நாம் ஏதாவது இரண்டு எலிமண்ட்டுகளை செட்டில் இருந்து எடுத்து கூட்டினால் அதுவும் செட்டிலுள்ள எலிமண்ட் ஆகும் நீங்கள் ஒரு ரியல் நம்பரை வைத்து இந்த எலிமண்டை பெருக்கினால் கிடைக்கப்பெற்ற புதிய எலிமண்ட்டும் இந்த செட் V இல் உள்ளது எனவே நாம் இந்த திசையை நோக்கி நகர்கிறோம் இந்த ஸ்பெஷல் செட்டுகளை எவ்வாறு அழைப்பது மற்றும் வெக்டர் ஸ்பேசஸ் எவ்வாறு வருகிறது இங்கே இந்த வெக்டர் ஸ்பேசஸ் மிகவும் ஸ்பெஷல் செட் ஆகும் நாம் இங்கே R க்கு மேலே உள்ள வெக்டர் ஸ்பேஸ் என்ன என்பதை மறுபடியும் வரையறுக்க வேண்டும் இந்த R பொதுவாகவே இருக்கும் இங்கே இந்த ரியல் நம்பர்களின் செட்டை கருத்தில் கொண்டுள்ளோம் மற்றும் பொதுவான நிகழ்வுகளில் நாம் ஃபீல்ட் என்று அழைக்கிறோம் எனவே அது எந்த ஃபீல்டாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் நாம் அதைப்பற்றி விரிவாக உரையாட போவதில்லை அதிகமான நேரம் இந்த வெக்டர் ஸ்பேசின் மேலிருக்கும் R ஐ இந்த செட் V1 உடன் எடுத்துக்கொள்வோம் ரியல் நம்பர்களின் செட் R என்பதும் இதற்கு சம்மந்தபட்டதுதான் எனவே வெக்டர்களின் ஸ்பேஸானது எலிமண்ட்டுகளின் செட் V ஆகும் மற்றும் அவைகள் வெக்டர்ஸ் என்றழைக்கப்படும் மற்றொரு காரியத்தை நான் கூறவிரும்புகிறேன் அதென்னவென்றால் இந்த வெக்டர் ஸ்பேஸ் V இன் எலிமண்ட்ஸ் வெக்டர்ஸ் என்று அழைக்கப்படுகின்றது இந்த V எப்படிப்பட்ட எலிமண்ட்டுகளை கொண்டிருந்தால் அவைகள் மாற்றிக்ஸ் ஆகவும் இருக்கலாம் பங்க்ஷன்களாக இருக்கலாம் ஆனால் இந்த Vஇன் எலிமண்ட்சை நாம் வெக்டர் என்று அழைக்கிறோம் இரண்டு பைனரி ஆபரேஷன்களை வைத்து கொஞ்சம் பொதுவான வரையறையை நாம் பார்க்கலாம் எனவே நமக்கு செட் R என்று அழைக்கப்படும் இதைத்தவிர வேற செட்கள் நமக்கு தேவைப்படுகிறது வெக்டர் கூட்டல் மற்றும் ஸ்கேலர் பெருக்கல் ஆகிய இரண்டு பைனரி ஆபரேஷன்கள் நமக்கு தேவைப்படுகிறது இப்போது எல்லாவற்றையும் நாம் இங்கே வைத்திருக்கிறோம் நாம் இந்த செட் Vஐ வெக்டர் ஸ்பேஸ் என்று பின்வரும் கோட்பாடுகளை வைத்து கூறலாம் இந்த கோட்பாடுகள் எவைகள் முதலாவதாக நாம் இரண்டு எலிமண்ட்டுகளை u மற்றும் v ஐ செட் V இல் இருந்து எடுத்து நாம் கூட்டினால் வரக்கூடிய புதிய எலிமண்ட்டும் செட் V இல் தான் இருக்கும் அதுதான் செட்டின் அடிட்டிவ் க்லோஷர் பண்பு ஆகும் அதாவது முதலாவதாக நாம் ஏதாவது இரண்டு எலிமண்ட்டுகளை செட் V இல் இருந்து எடுத்து நாம் கூட்டினால் வரக்கூடிய புதிய எலிமண்ட்டும் u மற்றும் v இன் கூட்டல் செட் V இல் தான் இருக்கும் மற்றொரு பண்பு லாம்டா மடங்கு u வாகும் எனவே என்பது ஸ்கேலர் எனப்படும் ஏனென்றால் ரியல் நம்பர்களின் செட்டை சேர்ந்தது அல்லது காம்ப்ளக்ஸ் நம்பர்களின் செட்டைபற்றி நாம் பேசலாம் ஆனால் நாம் ரியல் நம்பர்களின் செட்டுக்கு நம்மை தடுத்துக்கொண்டோம் எனவே இங்கே u அதாவது ஸ்கேலர் பெருக்கல் எனவே இங்கே இந்த ஸ்கேலர் வெக்டர் u வுடன் பெருக்கப்படுகிறது எனவே இந்த u என்பதும் இந்த V இல் இருக்கும் அது ஸ்கேலர் பெருக்கலை பொறுத்து இன்னொரு க்லோஷர் பண்பு ஆகும் எனவே எந்த u வுக்கும் uவும் கண்டிப்பாக செட் V இல் இருக்க வேண்டும் இவைகள் செட்டின் க்லோஷர் பண்புகள் எனப்படும் uv∈V∀uv∈V u∈V∀λ∈Ru∈V இன்னும் நமது உரையாடலுக்கு முக்கியமல்லாத நிறைய பண்புகள் உள்ளன நாம் ஒரு முழுமைக்காக அவைகளை பற்றிய அறிமுகத்தை கூற கடமைப்பட்டுள்ளோம் ஏனென்றால் இதன் பண்புகள் மிகவும் குறைவாகவே வரும் ஆனால் இந்த இரண்டு பண்புகளும் மிக முக்கியமானவை அவைகளை க்லோஷர் பண்புகள் என்கிறோம் எனவே இங்கே இது uvvu for uv∈V மூன்றாவது ஒன்று மற்றும் இது வெக்டர்களின் கம்யுடேடிவ் பண்பு ஆகும் uvvu∀uv∈V மற்றொன்று என்னவென்றால் முதலில் vw ஐக் கூட்டவேண்டும் அல்லது நாம் இந்த uv ஐ கூட்டவேண்டும் பின்னர் ரிசல்ட் w ஒன்றுபோல் இருக்கவேண்டும் இதுதான் அசோஷியேட்டிவிட்டி பண்பு ஆகும் மறுபடியும் 0 வெக்டரின் இருப்பு நமக்கு தெரிகிறது நாம் எவ்வாறு ஜீரோ வெக்டரை வரையறுக்க முடியும் நாம் பார்வையில் உள்ள செட் V இல் ஜீரோ வெக்டர் இருக்க வேண்டும் எனவே இங்கே இந்த 0 இருக்க வேண்டும் மற்றும் 0 வின் பண்பு தான் என்ன நாம் இந்த 0 வை இந்த செட் V இல் எந்த எலிமண்ட்டுடன் கூட்டினாலும் அந்த எலிமண்ட் எவ்வாறு இருந்ததோ அவ்வாறே இருக்கும் எனவே இதுதான் ஜீரோ வெக்டர் மற்றும் செட் V இல் இருக்கவேண்டும்

t u0u∀u∈V பின்னர் மற்றொன்று எனவே ஒவ்வொரு u க்கும் இந்த செட் V இல் உள்ள ஒவ்வொரு எலிமண்ட்டுக்கும் ஒரு வெக்டர் V என்பது இருக்க வேண்டும் அது u என்பதால் குறிக்கப்படும் எனவே இது வெறும் குறியீடு தான் u இதில் நெகட்டிவ் எதற்கு இருக்கிறது என்றால் நாம் u யும் u யும் கூட்டும் போது நமக்கு ஏற்கெனவே செட்டில் இருக்கும் ஜீரோ வெக்டர் கிடைக்கவேண்டும் u u0 இந்த பண்பின் மற்றொன்று என்னவென்றால் இந்த ஸ்கேலார் பெருக்கலைப் பொறுத்து நாம் இங்கே பெருக்குகின்றோம் வை u வைக் கொண்டு முதலில் மற்றும் mu வை இந்த ரியல் எங்களின் செட்டிலே பெருக்கவேண்டும் அதன்பின்பு இந்த u வுடன் பெருக்குகிறோம் விடை என்பது எல்லாவற்றிற்கும் சமமாக இருக்க வேண்டும் மற்றும் என்பது ரியல் எண்களின் செட்டிலே இருக்கும் மற்றும் இந்த u என்பது செட் V இல் உள்ளது மற்றும் இது ஸ்கேலார் பெருக்கலைப் பொறுத்து மீண்டும் அஸ்சோஷியேட்டிவ் பண்பு ஆகும் uλμu∀λμ∈Ru∈V மேலும் நம்மிடம் எல்லா ∈R மற்றும் எல்லா uv∈Vகளாகவும் இந்த uv இருக்கிறது அது uλv என்பதிற்கு சமமாக இருக்க வேண்டும் இது இந்த ஸ்கேலார்கள் மற்றும் வெக்டார்கள் என்பதின் டிஸ்ட்ரிபியூட்டிவ் பண்பு எனப்படும் uvλuλv∀λ∈Randuv∈V மற்றும் நம்மிடம் இந்த λμu இருக்கிறது இப்பொழுது இது uλv என்பத்திற்கு சமமாக இருக்க வேண்டும் இது R இலிருந்து லாம்டா மியூ வரைக்கும் எல்லாம் மற்றும் V இலிருந்து u வரைக்கும் இருக்க வேண்டும் எனவே இது மீண்டும் இந்த ஸ்கேலர்கள் மற்றும் வெக்டார்களின் டிஸ்ட்ரிபியூட்டிவ் பண்பு ஆகும் λμuλuμu∀λμ∈Ru∈V ஒவ்வொரு u க்கும் கடைசியில் உள்ளவைகளை செட் V யிலிருந்து நம்மிடம் அந்த 1 × u ஆகும் R இல் ஐடென்டிடி எலிமெண்ட் ஆகும் எனவே ரியல் எண்களின் செட்டிலே R என்பது ரியல் எண் ஆகும் நீங்கள் இந்த u வை இந்த 1 உடன் பெருக்கும்போது இது மீண்டும் இங்கே ஸ்கேலர் பெருக்கல் ஆகும் இந்த ஒவ்வொரு செட்டிலும் இங்கே இது வரையறுக்கப்பட வேண்டும் மற்றும் இது u விற்கு சமமாக இருக்க வேண்டும் மற்றும் இது u வின் எல்லா எலிமெண்ட்களையும் திருப்திபடுத்துகின்ற ஒரு பண்பாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு u∈Vக்கும் 1uu 1 என்பது R இல் ஐடென்டிடி எலிமெண்ட் ஆகும் நம்மிடம் அநேக பண்புகள் இருக்கின்றன ஆனால் நான் முதலில் கூறியபடி இந்த 2 பண்புகளும் இங்கே மிகவும் முக்கியம் ஆகும் இவை தான் க்லோஷர் பண்புகள் இங்கே இந்த செட்டிலே uv இருக்க வேண்டும் மற்றும் u மடங்கு செட்டிலே u இருக்க வேண்டும் R இலிருந்து எல்லா u மற்றும் எல்லா விற்கும் எனவே இந்த 2 பண்புகளுக்கும் மற்றும் நாம் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டிய எக்ஸிஸ்டென்ஸ் ஆப் ஸீரோ வெக்டார் எக்ஸிஸ்டென்ஸ் ஆப் நெகட்டிவிடி மற்றும் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டிவ் பண்பு அசோசியேட்டிவ் பண்பு போன்ற மற்ற பண்புகளும் இருக்கின்றன இவைகளெல்லாம் இந்த செட் V ஏற்றுக்கொள்ளும் மற்றும் நாம் இந்த செட் V ஐ வெக்டார் ஸ்பேஸ் என்று அழைக்கிறோம் சில உதாரணங்களை நாம் உற்று நோக்கும் போது வெக்டர் ஸ்பேஸ் என்ன என்பதைப்பற்றி நன்கு புரிந்து கொள்ளலாம் இந்த முதல் உதாரணத்தில் R ன் மேல் R n என்பது வெக்டர் ஸ்பேசாக இருப்பதாகக் கருதலாம் R n என்பது என்ன R n ல் உள்ள எலிமெண்ட்ஸ் எதைப் போன்றிருக்கிறது R n என்பது செட் ஆப் ஆல் ஆடேர்ட் n டியூபிள்ஸ் அதாவது ரியல் நம்பரிலிருந்து வரக்கூடிய எல்லா a 1 a 2 a 3 a n என்ற வகையான எலிமெண்ட்ஸை நாம் பெற்றிருக்கிறோம் இந்த R மற்றும் Rn இல் உள்ள எலிமெண்ட்ஸ் இந்த செட்டில் உள்ள ஒவ்வொரு எலிமெண்டிலும் n எலிமெண்ட்ஸ் n காம்போனெண்ட்ஸ் கொண்டதாக அமைகிறது இந்த வெக்டர் அடிஷன் மற்றும் ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷனை மீண்டும் வரையறுக்க வேண்டியுள்ளது அப்போது தான் இது ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் இந்த வெக்டர் அடிஷன் மற்றும் நாம் செட் ஆப் ரியல் நம்பர் R ஐக் கருதிக் கொண்டிருக்கிறோமோ அவற்றின் அடிப்படையில் இது ஒரு வெக்டர் ஸ்பேஸ் என்று கூற முடியும் இங்கே வெக்டர் அடிஷன் மற்றும் இந்த ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் வழக்கமாக வரையறுக்கப் படுகிறது இவ்விரண்டு எலிமெண்ட்ஸ் a1a2an b1b2bnஐ இந்த செட் V யிலிருந்து நாம் எடுக்கும் போது அவைகளைக் கூட்டும் போது புதிய எலிமெண்ட்ஸ்களானது காம்போனண்ட்வைஸ் அடிஷன் கிடைக்கும் a1a2anb1b2bna1b1a2b2anbn இந்த குறிப்பிட்ட வகையில் அடிஷன் எவ்வாறு செயல்படும் மல்டிப்ளிகேஷனுக்காகஅது ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் இந்தக் குறிப்பிட்ட வகையில் நாம் இந்த ஸ்கேலர் a1a2anஆல் பெருக்கும் போது புதிய எலிமெண்ட்ஸ்கள் இந்த வால் ஒவ்வொரு எலிமெண்ட்சையும் பெருக்குவது அல்லது V செட்டின் மெம்பர் மற்றும் R லிருந்து எல்லா க்களையும் நாம் பெறலாம் a1a2ana1a2an R இது எவ்வாறு வெக்டர் அடிஷன் மற்றும் ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் இந்த செட்டுக்கு வரையறுக்கப்படுகிறது நாம் எளிதாக இரண்டு க்ளோசர் பிராபர்ட்டியைக் கவனிக்கலாம் ஏனெனில் மற்ற எல்லாம் ட்ரைவியல் ஆக இருக்கிறது இந்த வகையில் மீண்டும் 0 எலிமெண்ட் போன்று மற்ற எல்லா காம்பொனண்ட்களும் 0 ஆகும் தொடர்ந்து இதே போல் செல்க ஒவ்வொரு எலிமெண்ட்ஸுக்கும் முன்னால் மைனஸ் சைனைப் போட்டால் அது நெகட்டிவ் எலிமெண்ட் ஆகிவிடும் இது ஒரு கொடுக்கப்பட்ட எலிமெண்ட்ஸுக்கு நெகட்டிவ் எலிமெண்ட் ஆகும் கம்முடேட்டிவ் பிராபர்ட்டி போன்றவற்றின் இருப்பைக் குறித்து எளிதில் சரிபார்த்துக் கொள்ளலாம் மீண்டும் க்ளோஷர் பிராபர்ட்டி மீண்டும் ட்ரைவியல் ஆகிவிடுவது முக்கியமானது நாம் இரண்டு எலிமெண்ட்களை கூட்டும் போது கிடைக்கும் புதிய எலிமெண்ட் R ஐ சேர்ந்ததாயிருக்கிறது ஏனெனில் மீண்டும் R ல் ஒரு எலிமெண்ட்டின் எலிமெண்ட் உள்ளது இந்த க்ளோஷர் பிராபர்ட்டிவெக்டர் அடிஷன் மற்றும் ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷனை பொறுத்து பூர்த்தியாகிறது இந்தப் புதிய எலிமெண்ட் a1a2an இந்த செட் Rnஐ சேர்ந்தது இரண்டு க்ளோஷர் பிராபர்ட்டியும் பூர்த்தி செய்யப்படுகிறது மற்ற எல்லா பிராபர்ட்டிகளையும் அவைகள் பூர்த்தி செய்யப்படுவதையும் எளிதில் சரிபார்க்கலாம் இங்கே செட் R ஒரு வெக்டர் ஸ்பேஸ் நாம் ஏதேனும் இண்டிஜர்களை இதிலிருந்து எடுப்பதைப் பற்றிப் பேசுகிறோம் R இன் மேல் R ஆனது வெக்டர் ஸ்பேஸ் ஆக இருக்கிறது R இன் மேல் R2 போன்றவை ஒரு வெக்டர் ஸ்பேஸ்ஆக இருக்கிறது எவற்றை எல்லாம் நீங்கள் R3 யிலிருந்து எடுக்கிறீர்களோ இந்தக் கணத்தில் இதுவும் ஒரு R இன் மேலுள்ள வெக்டர் ஸ்பேஸ் ஆகும் எனவே அடுத்த எடுத்துக்காட்டுக்கு சென்றால் நாம் பாலினாமியல் ஸ்பேசை கருத்தில் கொள்ள வேண்டும் இங்கே நாம் இந்த Pn ஐ R இன் மேல் கருதி நான் முன்பாக கூறியதைப் போன்று இங்கே சில ரியல் நம்பரின் செட்களை கட்டுப்படுத்துகிறோம் எனவே இது Pn எனவே Pnஇன் எலிமெண்ட்கள் பார்க்க எப்படி இருக்கும் Pnஎன்பது n அல்லது n ஐ விட குறைந்த டிகிரீயைக் கொண்ட எல்லா பாலினாமியல்களுக்கும் ஒரு செட்டாக இருப்பதைக் குறிக்கிறது இந்த பாலினாமியல்கள் எல்லாம் எவ்வாறு தோன்றுகிறது அவை இப்படி இருக்கிறது a0a1tastsமற்றும் இந்த s என்பது n அல்லது n ஐ விட குறைந்ததாக இருக்கிறது ஏனென்றால் நாம் இந்த எல்லா பாலினாமியல்களின் செட்டைக் குறித்து பேசுகிறோம் இங்கே கான்ஸ்டண்ட்களும் இதற்கு உடையதாய் இருக்கும் இந்த லீனியர் பாலினாமியல் இதற்கு உடையதாய் இருக்கும் குவாட்ரடிக் மற்றும் பல இங்கே இந்த n ஐ சார்ந்தது எனவே இது கொடுக்கப்பட்ட n இல் n அல்லது n ஐ விட குறைந்த டிகிரீயைக் கொண்ட எல்லா பாலினாமியல்களுக்கும் ஒரு செட்டாக உள்ளது இங்கே உள்ள எல்லா a க்களெல்லாம் வெறும் ரியல் எண்கள் தான் எனவே இந்த சூழலில் பாலினாமியல்கள் இருக்கும்போது இப்பொழுது இந்த நம்முடைய வெக்டர்கள் பாலினாமியல்கள் ஆகும் மற்றும் மீண்டும் நாம் அந்த பண்புகளை பார்த்தோமென்றால் க்ளோஷர் பண்புகள் திருப்திபடுத்தப்படும் ஏனென்றால் ஏதேனும் 2 எலிமெண்ட்களை இந்த செட்டிலிருந்து எடுக்கிறோம் எடுத்துக்காட்டாக நாம் இங்கே ஒரு எலிமெண்ட்டை எடுக்கிறோம் இதை நான் p1 என்று அழைக்கிறேன் மற்றும் இதை நாம் மீண்டும் a க்களால் குறிக்க முடியும் எனவே இது ஒரு எலிமெண்ட் ஆகும் எனவே நான் இந்த n ஐ எடுக்கிறேன் எனவே t பவர் n இது இந்த செட்டில் இங்கே நீங்கள் பேசுகின்ற பாலினாமியல் ஸ்பேசில் உள்ள இது ஒரு எலிமெண்ட் ஆகும் இப்பொழுது மற்றவைகளை எடுக்கிறேன் இதை நான் b0 என்று குறிக்க முடியும் எனவே b1t மற்றும் இங்கே டிகிரீ என்பது n அல்லது n ஐ விட குறைவாக இருக்கலாம் எனவே ஒரே செட்டில் இவை தான் 2 எலிமெண்ட்கள் மற்றும் நாம் இந்த ரெண்டையும் கூட்டும்போது p1 இந்த p2 இந்த செட்டில் எப்படி கூட்டல் வேலை செய்கிறது நாம் வெறும் அதற்கு தொடர்புடைய கோ எஃப்பிஷியெண்ட்களை கூட்ட வேண்டும் எனவே a0b0 என்பது கான்ஸ்டண்ட் டெர்ம்கள் மற்றும் t யுடன் நாம் இந்த a1b1 வை வைத்திருக்கிறோம் மற்றும் இந்த t2 உடன் நாம் இந்த a2b2 வை வைத்திருக்கிறோம் மற்றும் இந்த tn உடன் நாம் இந்த anbn வை வைத்திருக்கிறோம் எனவே இது தான் இப்பொழுது இந்த கூட்டலுக்கு பின்பு புதிய பாலினாமியல் ஆகும் ஆனால் இந்த a0மற்றும் இந்த b0 என்பது Rஇலே இருக்கும் கூட்டலும் R ஆகும் இதேபோல் இந்த a1b1 என்பது Rஇலே இருக்கும் மற்றும் anbn என்பதும் Rஇலே இருக்கும் எனவே இது ஒரு புதிய பாலினாமியல் இந்த செட் Pnக்கு சொந்தமானது இது எப்படி உள்ளது இப்பொழுது இங்கே உள்ள கூட்டலைப் பொறுத்து உள்ள இந்த க்ளோஷர் பண்பை ஒருவரால் இப்பொழுது பார்க்க முடியும் இதைப்போல் இந்த செட் Pn விலிருந்து இந்த pt ஐ எடுத்து இங்குள்ள ஏதேனும் ஒரு ஸ்கேலரோடு பெருக்கும்போது இங்கே லாம்டா மடங்கு இந்த pt எனவே என்ன நடக்கும் லாம்டா என்பது இந்த a0வுடன் பெருக்கப்படும் லாம்டா என்பது இந்த a1வுடன் பெருக்கப்படும் லாம்டா என்பது இந்த a5வுடன் பெருக்கப்படும் இந்த புதிய பாலினாமியல் என்பது மீண்டும் இந்த Pn என்பதின் எலிமெண்ட் ஆகும் எனவே மீண்டும் இந்த ஸ்கேலர் பெருக்கலைப் பொறுத்து நம்மிடம் க்ளோஷர் பண்பு இருக்கிறது இந்த ஸ்கேலர் கூட்டலைப் பொறுத்து நம்மிடம் க்ளோஷர் பண்பு இருக்கிறது இந்த செட்டில் பெருக்கல் வரையறுக்கப்பட்டுள்ள வழியை நாம் விளக்கினோம் அந்த வழியில் கூட்டலுக்கும் வரையறுக்கப்பட்டுள்ளது எனவே நாம் எடுத்துக்காட்டிலே பார்த்தவாறு R இன் மேலே இந்த பாலினாமியல் ஸ்பேஸ் Pntஒரு வெக்டர் ஸ்பேஸ் ஆகும் அடுத்ததாக நாம் பேசுவது மேட்ரிக்ஸ் ஸ்பேசைப் பற்றி இங்கே Mm⋅nஎன்பதைப் பற்றி பேசுகிறோம் எனவே ஏன் இந்த சூழலில் மீண்டும் மேட்ரிக்ஸ் ஸ்பேஸ் ஏனென்றால் நாம் 2 மேட்ரிக்ஸ்களான m மற்றும் n ஐ எடுக்கிறோம் உதாரணமாக 2 பை 3 மேட்ரிக்ஸ்களை நாம் எளிமைக்காக கருதுகிறோம் எனவே 2 பை 3 மேட்ரிக்ஸ்களுக்கு நாம் a b c போன்ற ஒரு எலிமெண்ட்டை எடுத்துக்கொள்வோம் அதன் பின்பு d e மற்றும் f என்பது தான் ஒரே எலிமெண்ட் இந்த செட்டிலிருந்து நாம் எடுப்பது இந்த செட்டிலிருந்து நாம் மற்றொரு எலிமெண்ட்டை எடுக்கிறோம் இதை நாம் a 2 b 2 c 2 மற்றும் a 3 d 3 d 2 என்று குறிக்கிறோம் e 2 மற்றும் f 2 என்னும் 2 எலிமெண்ட்கள் எடுத்துக்காட்டாக இந்த செட் M2×3 இலிருந்து ஆர்டர் 2×3 வுடைய எல்லா மேட்ரிக்ஸ்களும் ஆகும் எனவே நாம் இந்த 2 மேட்ரிக்ஸான a மற்றும் b ஐ கூட்டினால் ஏதேனும் 2 மேட்ரிக்ஸ்களை எடுக்க முடியும் இதன் பதில் என்னவென்றால் மீண்டும் இந்த ஆடர் 2×3 இன் மேட்ரிக்ஸ் ஆகும் நாம் இந்த காம்போனெண்ட்களை இங்கே கூட்டுகிறோம் a1 b2 இந்த b1 a1 a2b1 b2 மற்றும் பல எனவே இது மீண்டும் ஆர்டர் 2×3 யின் மேட்ரிக்ஸ் ஆகும் மற்றும் இதுவும் நாம் பேசுகின்ற R என்னும் செட்டின் ரியல் எண்களின் மேல் இருக்கும் எனவே இங்கே இவையெல்லாம் ரியல் எண்கள் ஆகும் நாம் இவற்றை கூட்டும்போது இவைகளும் ரியல் எண்கள் ஆகும் மற்றும் புதிய மேட்ரிக்சும் இங்கே இந்த செட் m M2×3 என்பதிற்கு சொந்தமாகும் மற்றும் ஸ்கேலார் பெருக்கல் எனவே இந்த செட்டின் ஏதேனும் உறுப்பை வுடன் பெருக்கினால் கிடைக்கும் புதிய மேட்ரிக்ஸ் வுடன் பெருக்கப்படும் ஒவ்வொரு காம்போனெண்ட்டும் வுடன் பெருக்கப்படும் மீண்டும் இந்த புதிய மேட்ரிக்ஸ் என்பதும் இந்த செட் M2×3 என்பதின் உறுப்பினர் ஆகும் எனவே இங்கே நாம் பார்த்த ஆர்டர் m×nஇன் இந்த மேட்ரிக்ஸ் ஸ்பேசஸ் என்பதும் ஒரு வெக்டார் ஸ்பேஸ் ஆகும் எனவே மற்றொரு எடுத்துக்காட்டு நம்முடைய லீனியர் ஈக்குவேஷன்களின் சிஸ்டெத்திலே மிகவும் முக்கியமான எடுத்துக்காட்டு ஆகும் எனவே இந்த Ax0 என்பதின் சொல்யூஷன் ஒரு வெக்டார் ஸ்பேசை உருவாக்கும் மற்றும் இது எப்படி ஒரு வெக்டார் ஸ்பேசை உருவாக்கும் இந்த செட் V ஐ இங்கே x∈Rn என்று எடுக்கிறோம் மற்றும் இது Ax0 என்பதை திருப்திபடுத்தும் இன்றைய விரிவுரையின் தொடக்கத்திலே இந்த செட்டை பற்றியும் இந்த விசேஷமான செட்டை பற்றியும் கலந்துரையாடினோம் Vx∈RnAmnxn0m எனவே இது நல் ஸ்பேஸ் எனப்படும் மற்றும் இதை நாம் ஏற்கனவே விவாதித்தோம் ஏனென்றால் இங்கேயும் அந்த க்ளோஷர் பண்புகள் திருப்திபடுத்தப்படும் மற்றும் அந்த எலிமெண்ட்கள் Rn இல் உள்ளவை Rn என்பது ஏற்கனவே நாம் பார்த்த வெக்டர் ஸ்பேஸ் ஆகும் எனவே இந்த Vயின் எலிமெண்ட்கள் Rnக்கு சொந்தமானவை மற்றும் Rn என்பது ஒரு வெக்டர் ஸ்பேஸ் ஆகும் எனவே நாம் விவாதித்த எல்லா பண்புகளும் தானாகவே திருப்திப்படுத்தப்பட்டுள்ளது இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவிட்டி மற்றும் கம்முடேட்டிவிடி எல்லாம் இங்கே செல்லுபடியாகும் ஏனெனில் இந்த எலிமெண்ட்கள் உண்மையில் Rn க்கு சொந்தமானது Rn என்பது ஒரு வெக்டர் ஸ்பேஸ் ஆகும் க்ளோஷர் பண்பிற்கு வரும்போது இங்கே நாம் எப்பொழுதெல்லாம் இந்த செட் Vயிலிருந்து 2 எலிமெண்ட்கள் x1மற்றும் x2ஐ எடுக்கிறோமோ இந்த கூட்டல் x1x2என்பது இந்த சொல்யூஷனின் பண்பு ஆகும் மற்றும் இந்த x1x2யும் சொல்யூஷன் ஆகும் ஏனென்றால் Ax1x2 என்பது 0 ஆகும் மற்றும் A மடங்கு λx1அல்லது λx2 எந்த எலிமெண்ட்டுடனாவது வை வைத்துப் பெருக்கினால் அதுவும் 0 ஆகும் வலதுபுறத்தில் 0 இருக்குமென்றால் இந்த ஹோமோஜீனியஸ் சிஸ்டத்தில் இது விசேஷமானது ஆகும் ஒருவேளை வலதுபுறத்தில் 0 இல்லையென்றால் இது ஒரு நான் ஹோமோஜீனியஸ் சிஸ்டமாக இருந்தால் இந்த 2 பண்புகளும் இருக்காது உதாரணமாக நான் ஹோமோஜீனியஸ் சிஸ்டத்தின் ஈக்குவேஷன்களுக்கு செல்லுபடியாகும் எனவே நான் ஹோமோஜீனியஸ் சிஸ்டத்தின் ஈக்குவேஷன்களுக்கு சொல்யூஷன் செட் என்பது வெக்டர் ஸ்பேஸ் ஆகும் மற்றும் இந்த வெக்டர் ஸ்பேசிற்கு ஒரு விசேஷித்த பெயர் உண்டு அதை நாம் நல் ஸ்பேஸ் என்று அழைக்கிறோம் இப்படி தான் ஸ்பேஸ் என்பது வந்தது எனவே இது மேட்ரிக்ஸ் A வின் நல்ஸ்பேஸ் எனப்படும் இந்த செட் Vஎன்பது இந்த Rn என்பதின் சப்செட் ஆகும் மற்றும் இது ஒரு வெக்டர் ஸ்பேசை உண்டாக்கும் மற்றும் இதனால் இது வெக்டர் சப்ஸ்பேஸ் என்று அழைக்கப்படும் இந்த வெக்டர் சப்ஸ்பேஸ்கள் என்ன என்பதை பற்றி நாம் சீக்கிரம் பேசுவோம் உதாரணமாக இந்த வெக்டர் ஸ்பேஸ் என்பது மற்றொரு வெக்டர் ஸ்பேஸ் Rnஎன்பதின் சப்செட் ஆகும் அதனால் இதை நாம் வெக்டர் சப்ஸ்பேஸ் என்று கூறுகிறோம் எனவே இங்கே மீண்டும் இதுவெல்லாம் சப்ஸ்பேஸ்கள் ஆகும் Vஎன்பது வெக்டர் ஸ்பேஸ் ஆகும் மற்றும் W என்பது Vயின் சப்செட் ஆகும் எனவே V ஒரு வெக்டர் ஸ்பேஸ் மற்றும் W என்பது Vயின் மற்றொரு சப்செட் ஆகும் VWயும் ஒரு வெக்டார் ஸ்பேஸ் என்றால் அந்த சூழலில் Wஎன்பதை ஒரு சப்ஸ்பேஸ் என்று அழைக்கிறோம் Wஎன்பது அதன் மேலேயே வெக்டர் ஸ்பேசாக இருந்தால் இந்த ரியல் எண்கள் அதே ஆபரேஷன்களை பொறுத்து நாம் வெக்டர் ஸ்பேஸ் Vயில் நாம் என்ன செய்தோம் அப்பொழுது இந்த W என்பது ஒரு வெக்டர் சப்ஸ்பேஸ் ஆகும் ஒவ்வொரு u v∈W மற்றும் ∈R உம் பின்வரும் பண்புகளை வைத்திருக்க வேண்டும் uv∈W u∈W சப்ஸ்பேசை கண்டுபிடிப்பதற்கான அளவுகோல் இப்பொழுது மிகவும் எளிது மற்றும் அந்த எல்லா பண்புகளைக் குறித்தும் நாம் கவலைப்படவேண்டிய அவசியம் இல்லை வெக்டர் ஸ்பேசை வரையறுப்பதற்காக நாம் ஏற்கனவே விவாதித்தோம் மற்றும் இங்கே நாம் க்ளோஷர் பண்புகளை பற்றி மட்டும் பேசுவோம் ஏனெனில் அவை முக்கியமானது இப்பொழுது மற்ற எல்லாம் திருப்திபடுத்தப்படும் எனவே அடிப்படையில் கொடுக்கப்பட்ட சப்செட் என்பது வெக்டர் ஸ்பேசா இல்லையா என்பதை சரிபார்க்க வேண்டும் நாம் இந்த க்ளோஷர் பண்புகளை சரிபார்க்க வேண்டும் நாம் ஏதேனும் 2 எலிமெண்ட்களை எடுக்க வேண்டும் இந்த இரண்டின் கூட்டல் என்பது இந்த சப்செட்டை உடையது u என்பது இந்த சப்செட்டிற்கு சொந்தமானது அந்த கொடுக்கப்பட்ட வெக்டார் ஸ்பேஸ் என்பது ஒரு சப்ஸ்பேஸ் என்பதை சரிபார்ப்பது போதுமானது அற்பமான சப்ஸ்பேஸ் என்பது என்ன இங்கே சப்ஸ்பேஸ்களின் எடுத்துக்காட்டுகள் என்பது செட் 0 என்பதே ஆகும் வெக்டர் ஸ்பேசின் 0 எலிமெண்ட்டை நாம் எடுத்தால் கிலோஷர் பண்புகளின் மூலமாக இதுவும் ஒரு வெக்டர் ஸ்பேஸ் ஆகும் எடுத்துக்காட்டாக எலிமெண்ட் 0 வை எடுத்து 0 வுடன் கூட்டினால் உங்களுக்கும் 0 கிடைக்கும் மற்றும் நாம் 0 வை ஏதேனும் ஒரு ஸ்கேலருடன் பெருக்கினால் அந்த எலிமெண்ட் என்பது 0 வாகவே இருக்கும் எனவே இது ஒரு வெக்டர் ஸ்பேஸ் ஆகும் ஏனெனில் இந்த எல்லா க்ளோஷர் பண்புகளும் திருப்திபடுத்தப்பட்டுள்ளது மற்றும் முழு செட் V என்பதையே வெக்டர் ஸ்பேஸ் Vயின் வெக்டர் சப்ஸ்பேஸ் என்று கூறலாம் மற்றொரு எடுத்துக்காட்டு இங்கே என்னவென்றால் நாம் இந்த செட் UabcabcR3 ஐ எடுத்தால் இது R3யின் சப்ஸ்பேஸ் ஆகும் எனவே அடிப்படையில் இந்த எல்லா காம்போனெண்ட்களும் சமமாக இருக்கும் பொழுது நாம் எலிமெண்ட்களை எடுத்தோம் இது இயற்கையாகவே எலிமெண்ட்கள் இந்த R3 க்கு சொந்தமாகும் R3 என்பது ஒரு வெக்டர் ஸ்பேஸ் ஆகும் மற்றும் இது R3யின் சப்ஸ்பேசாகவும் இருக்கும் நாம் இந்த செட் U விலிருந்து 2 எலிமெண்ட்களை எடுக்கும் போது காரணம் மிகவும் தெளிவாக உள்ளது எனவே இங்கே இது Uவிற்கு சொந்தமாக இருக்கும் ஏனென்றால் எல்லா மூன்றும் சமமாக இருக்கும் மற்றும் நாம் b ஐ எடுத்தால் இதுவும் U விலிருந்து ஒரு எலிமெண்ட் ஆகும் இப்பொழுது இந்த க்ளோஷர் பண்புகளுக்கு 2 ஐ கூட்டினால் நாம் அடிப்படையாக கவனம் செலுத்த வேண்டும் எனவே இந்த புதிய எலிமெண்ட் என்பது இங்கே எல்லா காம்போனெண்ட்களும் சமமாகும் மீண்டும் இதுவும் அதே செட் U அல்லது வை ஏதேனும் ஒரு எலிமெண்டுடன் பெருக்கினால் புதிய எலிமெண்ட்டும் λa என்றாகும் எனவே எல்லா காம்போனெண்ட்களும் சமம் மற்றும் இது தான் U விற்கு மீண்டும் சொந்தமாவதின் காரணம் எனவே இந்த க்ளோஷர் பண்புகள் தற்போதுள்ள R3 வின் சப்ஸ்பேசின் இந்த செட் U வானது திருப்திபடுத்தப்படும் எடுத்துக்காட்டு 2 எனவே நாம் இங்கே Vx1x2R2x1≥0x2≥0என்று இப்படி எடுத்தால் இதன் பாஸிட்டிவை எடுக்கிறோம் எனவே இங்கே இரண்டு காம்போனெண்ட்களும் இங்கே நான் நெகட்டிவ்வாக உள்ளன x1≥0x2≥0 மற்றும் கேள்வி என்னவென்றால் இந்த Vஎன்பது வெக்டர் ஸ்பேசை உண்டாக்குகிறதா பதில் என்னவென்றால் இலை என்பதே ஏனென்றால் இங்கே ஒரு எலிமெண்ட்டை நாம் எடுத்தால் க்ளோஷர் பண்பு சொல்கிறது மடங்கு இது இருக்க வேண்டும் மற்றும் நாம் லாம்டா 1 என்று எடுத்தால் எடுத்துக்காட்டாக V யிலிருந்து இந்த எலிமெண்ட்டில் 1 என்பது நான் நெகட்டிவ் காம்போனெண்ட்களை கொண்டது ஆகும் ஆனால் நாம் சைனை பெருக்கும்போது அது x1x2 என்றாகும் மற்றும் இது இந்த செட் V ஐ சேர்ந்ததாக இருக்காது எனவே இங்கே இந்த க்ளோஷர் பண்பு திருப்தியடையவில்லை இங்கே நான் மீண்டும் கூறியபடியே 1 என்பதை ஏதாவதொரு எலிமெண்டோடு பெருக்கும்போது அது Vக்கு சொந்தமாயிராது ஏனென்றால் Vக்கு இரண்டும் நான் நெகட்டிவ் என்ற பண்பு இருக்கும் எனவே இந்த ஒரு எடுத்துக்காட்டில் இது வெக்டர் ஸ்பேசை உண்டாக்காது இது R ஸ்கொயரின் சப்செட் ஆகும் இங்கே சப்ஸ்பேசின் கடைசி எடுத்துக்காட்டாக நாம் கருதுவது s4t3s t5st2tT என்ற இந்த பார்மின் வெக்டர்கள் ஆகும் இந்த வெக்டரின் வகைகள் மற்றும் s மற்றும் t என்பவைகள் எந்த ரியல் எண்ணையும் எடுத்துக்கொள்ளலாம் எனவே இப்பொழுது கேள்வி என்னவென்றால் இந்த வெக்டர்களின் செட் என்பது R4இல் சப்ஸ்பேசை உருவாக்குமா என்பது தான் எனவே R4ஏனெனில் இந்த வெக்டருக்கு 4 காம்போனெண்ட்கள் இருக்கும் எனவே இவை R4ஐச் சேரும் இப்பொழுது கேள்வி என்னவென்றால் இது R4இன் சப்ஸ்பேசா இல்லையா என்பது தான் எனவே இங்கே இப்பொழுது இந்த வழியில் கருதுவது எளிதான காரியம் ஆகும் s4t 3s t 5st 2t s1 3 5 0 t 4 1 1 2 எனவே இந்த புதிய வெக்டரும் அதே செட்டை சேர்ந்தது 2 க்ளோஷர் பண்புகளும் செட்டிற்கு திருப்திபடுத்தப்பட்டுள்ளது அதனால் இதுவும் R4இன் வெக்டர் ஸ்பேஸ் என்பதை உருவாக்குகிறது எனவே இது R4இன் வெக்டர் ஸ்பேஸ் பின்வரும் விரிவுரைகளில் விடுபட்டுள்ளது எதுவோ இது R4இன் ஒரு சிறிய செட் என்பதை படிப்போம் இப்பொழுது இந்த விதிமுறைகளில் தகுதி பெறுவது எவ்வாறு ஏதேனும் டைமென்ஷனின் வகையிலாவது அல்லது வேறு ஏதேனும் அளவுகோலினால் இருக்கலாம் எனவே நாம் இதைப் பற்றி பின்வரும் விரிவுரைகளில் பேசுவோம் இப்பொழுது முடிவுரைக்கு வரும்போது வெக்டர் ஸிபேசிற்கு மிக முக்கியமான பண்புகள் எவையென்றால் இந்த அடிட்டிவ் க்ளோசர் மற்றும் இங்கே இந்த ஸ்கேலார் க்ளோசர் ஆகும் எனவே uv∈V மற்றும் இவையெல்லாம் தான் க்ளோஷர் பண்புகளான வெக்டர் ஸிபேசின் மிக முக்கிய பண்புகள் ஆகும் வெக்டர் ஸ்பேசஸ் மற்றும் வெக்டர் சப்ஸ்பேசஸ் உள்ளிட்ட அநேக எடுத்துக்காட்டுகளை நாம் பார்த்தோம் எனவே இவையெல்லாம் தான் நாம் இந்த விரிவுரைக்கு பயன்படுத்திய குறிப்புகள் கவனமாக கேட்டதற்கு நன்றி